வணக்கம் மாணவர்களே டிசாஸ்டர் ரெகவரி அண்ட் பில்ட் பேக் பெட்டர் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் எனது பெயர் ராம் சதீஷ் நான் ஐஐடி ரூர்கேயில் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறை உதவி பேராசிரியராக உள்ளேன் இன்று DRRஇன் 2 முக்கியமான கருத்துகளைப் பற்றி நான் விவாதிக்கப் போகிறேன் இது பேரிடர் அபாயக் குறைப்பு மற்றும் இந்த 2 இல் CAM மற்றும் CBDRM ஆகியவை அடங்கும் CAM என்பது சமூக சொத்து மேலாண்மை மற்றும் இரண்டாவது CBD சமூக அடிப்படையிலான பேரிடர் அபாய மேலாண்மை ஆகும் எனவே இந்த CAM மற்றும் CBDRM பற்றி பேசுவதற்கு முன் அமைப்பில் உள்ள சிக்கல்கள் மற்றும் இந்த வெவ்வேறு நெட்வொர்க்குகளில் உள்ள படிநிலைகள் என்ன என்பதை உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன் நிறுவன நெட்வொர்க்குகள் மற்றும் பேரிடர் மீட்புக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் திட்டமிடலில் என்ன வகையான தடைகள் உள்ளன ஏனென்றால் பேரிடர் மீட்பு பற்றி நாம் பேசும்போது ஏராளமான முகமைகள் படத்தில் வருகின்றன குறிப்பாக நீங்கள் ஐ அமைப்பை எடுத்துக் கொண்டாலும் ஐக்கிய நாடுகள் சபையில் ஏராளமான குழுக்கள் வந்து கொண்டிருந்தன ஆனால் அவை உண்மையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவை எவ்வாறு ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளன அவை எவ்வாறு ஒன்றுக்கொன்று படிநிலைப்படுத்தப்படுகின்றன அவை எவ்வாறு ஆளும் அமைப்புகள் ஒன்றுக்கொன்று செயல்படுகின்றன எனவே அது எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்பதைப் பார்ப்போம் மேக்ஸ் லாக் சென்டரில் எனது ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக நான் முன்பு பணிபுரிந்தேன் அவர்கள் மன இடைவெளி குறித்த பேரிடருக்குப் பிந்தைய புனரமைப்பு மற்றும் மனிதாபிமான நிவாரணத்திலிருந்து மாற்றம் குறித்த ஆவணத்தை வெளியிட்டுள்ளனர் எனவே அந்த தனிக்கட்டுரையில் மேக்ஸ் லாக் சென்டரில் டோனி லாயிட் ஜோன்ஸ் மற்றும் அவரது குழுவினர் ஐ நாவில் என்ன நடக்கிறது மற்றும் பல்வேறு குழுக்கள் என்ன என்பதற்கான நெட்வொர்க்கை உருவாக்கியுள்ளனர் எனவே ஐ பேரிடர் மறுமொழி அமைப்பில் உள்ள இந்த வகையான நிறுவன சிக்கலை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் எனவே ஒன்று நீங்கள் ஐ நா பொதுச் சபையின் உயர் அமைப்பைக் கொண்டுள்ளீர்கள் இது பேரிடர் அபாயக் குறைப்பு ISDR இன் சர்வதேச மூல உபாயமாக மேலும் பிரிக்கப்பட்டுள்ளது பேரிடர் அபாயக் குறைப்பிற்கான முகமைக்கிடையிலான பணிக்குழு மற்றும் ISDRக்கான முகமைக்கிடையிலான செயலகத்தைக் கொண்ட ஐ ISDR இந்த 2 ISDRஐ வடிவமைக்கிறது இதில் மனிதாபிமான கொள்கை மேம்பாடு மற்றும் மனிதாபிமான வாதத்தின் ஒருங்கிணைப்பு உள்ளது இது UNESD ஐ முகவர் நிறுவனங்களைக் கொண்டுள்ளது இது பொருளாதார மற்றும் சமூக மேம்பாடு மற்றும் UNESA பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களை கவனிக்கிறது மற்றும் DESE எதிரொலித்த SDC மற்றும் UNDAW க்கு ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு பெண்கள் மற்றும் UNCRD முன்னேற்றம் பிராந்திய அபிவிருத்தி என இந்த எண்ணிக்கையிலான முகமைகள் அதன் ஒரு பகுதியாகும் பின்னர் உங்களிடம் மத்திய பதிவு மற்றும் OCHA உள்ளது இது ஒரு முக்கியமான அம்சம் மனிதாபிமான விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் அலுவலகம் ஆகும் எனவே இது மத்திய பதிவு அவசர தொலைத்தொடர்புடன் தொடர்புடையது அவசர மற்றும் நிவாரண ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் இந்த பகுதி ஒரு முக்கியமான அலுவலகமாகும் அதனால்தான் அதன் முகமைக்கிடையிலான நிலைக்குழுவில் முளைக்கிறது இது ஒரு ஆரம்ப மீட்பு கிளஸ்டர் மற்றும் ஒரு சிவில் இராணுவ மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகும் ஆரம்பகால மீட்பைப் பற்றி பேசும் இந்த குறிப்பிட்ட IAC இராணுவம் படத்தில் வருகிறது எனவே சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு உள்ளது மற்றும் ISDRலிருந்து அது செல்கிறது பேரிடர் அபாயக் குறைப்பு மற்றும் IDD பற்றிய உலக மாநாடான WCDR இன் திட்டத்தை நடத்துகிறது உள் இடப்பெயர்ச்சிப் பிரிவின் முகமைக்கிடையிலான தன்மை இவை ஐ முகவர் நிலையங்கள் அவை ஒன்று UNDP என்பதை நீங்கள் காணலாம் நெருக்கடி தடுப்பு மற்றும் மீட்பு பேரிடர் மேலாண்மை திட்டம் மற்றும் உலர் நில மேம்பாட்டு மையம் பற்றி பேசும் ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் ஆகும் வாழ்விடம் தங்குமிடம் படத்தில் வரும் தருணம் அது தங்குமிடம் நிலையான மனித குடியேற்றங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை திட்டத்துடன் செய்ய வேண்டியது அதிகம் பின்னர் அது உலக சுகாதார நிறுவனத்திற்கான WH பற்றி பேசுகிறது இது நெருக்கடியில் உள்ள சுகாதார நடவடிக்கைகளுடன் அதிகம் செய்ய வேண்டியது உள்ளூர் மற்றும் தொற்றுநோய்களை நிறுத்துதல் மற்றும் நெருக்கடி மற்றும் அவசரகால சூழ்நிலையில் சுகாதார நிலைமையை எவ்வாறு அணுகலாம் என்பதாகும் உலகளாவிய தகவல் மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை முறையையும் உள்ளடக்கியது விவசாய கால்நடை மீன்வளம் மற்றும் வனவியல் ஆகும் FAO இது இயற்கை தொடர்பான வாழ்வாதார அம்சங்கள் மற்றும் உலக உணவு திட்டத்தை விட வாழ்வாதாரத்தைப் பற்றி பேசுகிறது ஏனெனில் நாம் ஊட்டச்சத்து குறைபாடு பற்றி பேசுகிறோம் எனவே வளரும் நாடுகளில் உள்ள வறுமை பற்றி நாம் பேசுகிறோம் ஆகவேதான் சட்டம் உலக உணவுத் திட்டமும் ஒரு முக்கிய அம்சமாகும் நெருக்கடி நேரத்தில் உணவுப் பாதுகாப்பை நாம் எவ்வாறு வழங்க முடியும் இது பேரிடர் நிர்வாகத்தில் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள அதிகம் கவனிக்கும் UNEP மதிப்பீட்டு தகவல் தரவுத்தளம் மற்றும் உள்ளூர் மட்டத்தில் அவசரநிலைகள் என ஆரம்ப எச்சரிக்கையைப் பற்றி பேசுகிறது UNICEF சுகாதார கல்வி சமத்துவம் மற்றும் பேரிடர்களில் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு அதிகம் கவனம் செலுத்துகிறது UNICEF பேரிடர்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளை கவனித்துக்கொள்வதில் ஒரு முக்கிய பங்கையும் வகிக்கிறது ஒரு தடுப்பு உத்தி மற்றும் உலகளாவிய முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்பு மற்றும் அதன் தாக்கத்தை எதிர்க்கும் சக்தி UNESCO மற்றும் UNESCOவிற்கான பாதுகாப்பையும் அவர்கள் எவ்வாறு வழங்க முடியும் மேலும் இது பாதிக்கப்பட்டுள்ள இந்த சமூகங்களுக்கான கலாச்சார கட்டமைப்பைப் பற்றியும் பேசுகிறது முக்கியமான தளங்கள் பேரிடர்களில் பாதிக்கப்பட்டுள்ள பாரம்பரிய தளங்கள் மற்றும் UNHC ஆகியவை அகதிகளின் வடிவத்தில் இருந்தாலும் போர் காரணமாக அல்லது ஏதேனும் பேரிடர் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களின் வடிவத்தில் இருந்தாலும் சரி இடம்பெயர்ந்த மக்களின் மனித உரிமைகளைப் பற்றி பேசுகின்றன எனவே எந்த வகையான மனித உரிமைகள் UNHC செயல்படும் இடமும் நான் இங்கு விவாதித்ததும் இது ஒரு நிவாரண வலை அல்லது மனிதாபிமான தகவல் ஆன்லைன் மையம் அல்லது க்ளைடு எண் அல்லது மெய்நிகர் OSOCC எண் ஆகும் இது உண்மையில் என்ன நடக்கிறது என்ன மீட்பு திட்டங்கள் நடக்கின்றன எந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செயல்படுகின்றன என்று இது ஒரு பெரிய தரவுத்தளத்தைக் கொண்டுவருகிறது UNDMTP பற்றி நாம் மீண்டும் பேசுகிறோம் இது மீண்டும் பேரிடர் மேலாண்மை பயிற்சி மற்றும் திட்டமாகும் எனவே இது மீண்டும் அந்த UNDP அம்சத்துடன் மிகவும் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பின்னர் ஒரு முறை எங்களிடம் தகவல் அமைப்புகள் உள்ளன உங்களிடம் ஒன்று ஆளும் குழுக்கள் உள்ளன உங்களிடம் ஐ முகமைகள் உள்ளன ஒன்று உங்களிடம் ISDR மூல உபாயம் உள்ளது எனவே ஒருவர் அதன் மேலாண்மை செயல்முறை மற்றும் தகவல்களைப் பார்க்கிறார் இது சர்வதேச மூல உபாயம் ISDR இது பேரிடர் குறைப்பு திட்டமாகும் இதில் மனிதாபிமான கொள்கை மேம்பாடு மற்றும் மனிதநேய வாதத்தின் ஒருங்கிணைப்பு அதிகம் எனவே இங்கே விரைவான மதிப்பீடு மற்றும் சர்வதேச ஒருங்கிணைப்பை தளத்தில் காண்கிறோம் இங்குதான் ஐக்கிய நாடுகள் மதிப்பீடு செய்து ஒருங்கிணைக்கின்றன அவை தேடல் மற்றும் மீட்பு மற்றும் ஒரு சர்வதேச தேடல் மற்றும் மீட்பு ஆலோசனைக் குழுவான INSARAG ஆகியவற்றைப் பார்க்கின்றன எனவே ஒரு பேரிடர் ஏற்பட்டால் உடனடியாக தேடல் செயல்முறையை அவர்கள் இவ்வாறு பின்பற்ற வேண்டும் இந்த முழு மீட்பு மற்றும் ஆலோசனைக் குழுவையும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அதில் செயல்படும் இங்குதான் UNDAC விரைவான மதிப்பீடு மற்றும் சர்வதேச ஒருங்கிணைப்பு குறித்து செயல்படுகிறது மேலும் இது IRIN 920 உடன் மேலும் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு செய்தி மற்றும் ஒளிபரப்பு சேவையாகும் இது யுனிகா ஆப்பிரிக்கா CEPAL இது லத்தீன் அமெரிக்கா UNECE ஐரோப்பா மற்றும் UNESCAP ஆசியா மற்றும் பசிபிக் UNSC மேற்கு ஆபிரிக்கா மேற்கு ஆசியா ஆகிய இடங்களில் மீண்டும் ஐ பிராந்திய நிறுவனங்களுடன் தொடர்புகொள்கிறது எனவே ஐ பேரிடர் மறுமொழி அமைப்பில் இந்த முழு சிக்கலும் கண்டறியப்பட்டுள்ளது வெவ்வேறு குழுக்கள் எவ்வாறு அவற்றின் தனிப்பட்ட பணிகளைக் கொண்டுள்ளன அத்துடன் சில ஒன்றுடன் ஒன்று இந்த நிறுவனங்களுக்குள் உள்ளன உண்மையில் இந்த அமைப்பு தேசிய அரசாங்கங்களுடனோ அல்லது மாநில மட்டக் கட்சிகளுடனோ இணைக்கப்படும்போது இன்னும் சிக்கலான சூழ்நிலைகளில் செயல்படுகிறது ஏனெனில் அரசியல் அடிப்படையில் அவை ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் அல்லது ஒரு நாட்டின் அரசியல் அமைப்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன வேறுபட்ட சூழ்நிலையில் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் முன்னுரிமைகள் மிகவும் வேறுபட்டவை எனவே பால் ஆலிவர் மற்றும் அய்சன் யாசெமின் ஆகியோர் அவர்கள் உண்மையில் மீட்பு செயல்முறையின் உணர்வுகள் எவ்வாறு ஒரே மாதிரியாக இல்லை என்பதைப் பற்றி கருத்து தெரிவிக்கிறார்கள் மீட்டெடுப்பை நிர்வகிப்பவர்கள் மற்றும் பெறுநர்கள் மத்தியில் ஒருவர் ஒரு வழங்குநர் மற்றும் ஒருவர் ஒரு பெறுநர் எனவே இரு உணர்வுகளும் மிகவும் வேறுபட்டவை ஏஜென்சிகளைப் பொறுத்தவரை அவர்களுக்கான உதவியை நிர்வகிக்கும் ஒரு அரசு அல்லது தன்னார்வ நிறுவனங்கள் செயல்திறன் மற்றும் வேகத்திற்கான முக்கியமான கருவிகள் ஆகும் நாம் எத்தனை வீடுகளில் வசிக்க முடியும் எத்தனை வாழ்வாதாரங்களை உருவாக்க முடியும் எப்படி உருவாக்க முடியும் எவ்வளவு திறமையாக நாம் உருவாக்க முடியும் இவைதான் இந்த முன்னுரிமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் அல்லது பயன்படுத்தப்படுகின்ற முதன்மையான கருத்தாய்வுகளும் அணுகுமுறைகளும் பழக்கவழக்கங்களும் அதேசமயம் பெறுநர்கள் பேரிடர் மற்றும் அதன் பின்விளைவுகள் இரண்டும் தங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் இடையூறுகளாக இருக்கின்றன உதாரணமாக சுனாமியில் தங்கள் படகுகளை இழந்த பெறுநர்கள் உடனடி வாழ்க்கை மற்றும் தேவை இயல்பு நிலைக்கு திரும்புகிறது அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு திரும்பி வருகிறது எனவே அவர்களின் பழக்கவழக்கங்களையும் நடைமுறைகளையும் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பதும் உண்மையில் இதுதான் அவர்களின் வாழ்க்கையின் வரத்து மற்றும் பழக்கவழக்கங்கள் மற்றும் நடைமுறைகள் மற்றும் நடத்தை முறைகளைத் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறது அவை வெளிப்புற நிவாரணத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட நிலைத்தன்மையின் அளவை உறுதிசெய்கின்றன முக்கியத்துவம் எனவே பெறுநர் எப்படிப் பார்க்கிறார் ஏனென்றால் ஒரு பேரழிவின் உடனடி தாக்கத்தில் அவர் உடனடி தங்குமிடம் உடனடித் தேவையை எதிர்பார்க்கலாம் ஆனால் நீண்ட காலமாக அவர் மாற வேண்டியிருப்பதால் கருத்து மாறுகிறது அவர் தனது பழக்கவழக்கங்கள் மற்றும் அவரது வாழ்க்கை முறை குறித்து ஒரு சமநிலையை கொண்டிருக்க வேண்டும் அங்குதான் ஒருவர் உங்களைப் பார்க்க வேண்டும் நிவாரண கலாச்சாரம் என்ன பார்க்க வேண்டும் பெறுநரின் கலாச்சாரம் உடனடி காலத்திற்கு மட்டுமல்ல நீண்டகால அம்சங்களிலும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த இடைவெளியையும் வழங்குநர்களுக்கும் பெறுநர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பெறுநர்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளையும் நிவர்த்தி செய்வதற்காக நான் உங்களுக்கு இந்த 2 சொற்களை அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறேன் ஒன்று CAM இது ஒரு சமூக சொத்து மேலாண்மை மற்றும் இது நகர்ப்புற அல்லது கிராமப்புற மக்களின் கூட்டு பயன்பாட்டில் பவுதீக சொத்துக்களை நிர்வகிப்பதாகும் எனவே இது நிர்வாகத்தை கொண்டு வருகிறது இது படிவத்தில் இருந்தாலும் பவுதீக சொத்துக்கள் கட்டிடங்கள் அல்லது உள்கட்டமைப்பு வடிவத்தில் அல்லது எந்தவொரு வாழ்வாதாரப் பங்கின் வடிவத்திலும் நகர்ப்புற அல்லது கிராமப்புற மக்களாக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு கூட்டாக அணுக முடியும் அது உண்மையில் கற்பனை செய்கிறது குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களின் மேம்பட்ட திறனை CAM திட்டமிட்டுள்ளது ஏனெனில் வளரும் நாடுகளில் வறுமை அம்சம் எந்தவொரு பாதிப்பு அமைப்பிற்கும் ஒரு காரணியாகும் எனவே வாழ்க்கைச் சுழற்சி திட்டமிடலை நிர்வகிப்பதற்கான அவர்களின் திறன்களுக்கான அணுகலுடன் வாழ்வாதார அம்சம் எவ்வாறு நேரடியாக தொடர்புடையது இது நிலைமையை நாம் கையாள்வது மட்டுமல்ல வாழ்க்கைச் சுழற்சி திட்டமிடல் அணுகுமுறையில் தொடர்ச்சியானது இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எதையாவது இழந்துவிட்டீர்கள் மட்டுமல்ல நான் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தேன் நீங்கள் அவ்வாறு செய்துள்ளீர்கள் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த தொடர்ச்சியான அம்சத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள சமூக கட்டிடங்களுக்கான வழக்கமான பராமரிப்பு மற்றும் கட்டுமானப் பணிகள் எனவே இங்குதான் பவுதீக சொத்துக்கள் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வாழ்க்கை சுழற்சி திட்டமிடல் அணுகுமுறையுடன் மேலும் எடுத்துச் செல்லப்படுகின்றன திறன் மேம்பாட்டை சில படிகளில் எடுக்கலாம் ஒன்று சொத்துக்களை அடையாளம் காண்பது மற்றும் அவற்றின் நிலை ஆகும் எனவே இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள சில புள்ளிகள் மற்றும் மனதின் குறிப்புகள் மற்றும் ஜான் ட்விக்கால் பட்டியலிடப்பட்ட CBDRM அணுகுமுறை மற்றும் பேரிடர் அபாயக் குறைப்பு ஆகிய இரண்டுமே உள்ளன எனவே அவர்கள் அனுபவங்களை பட்டியலிடுவது மற்றும் திறன்களை பகுப்பாய்வு செய்வது பற்றி பேசினர் எந்தவொரு சமூகத்தின் பழுது மற்றும் பராமரிப்பு திட்டத்தையும் நிர்வகிக்கவும் செயல்படுத்தவும் அவர்களுக்கு ஏதேனும் திறமை இருக்கிறதா அவர்களிடம் ஏதேனும் செயல்பாட்டு கருவிகள் அல்லது முறைகள் உள்ளதா அவை ஒரு குறிப்பிட்ட பேரழிவை எவ்வாறு அணுகி சமாளிக்கின்றன சமூகத்திலும் உள்ளூர் அதிகாரிகளிடமும் சொத்து மேலாண்மை குறித்து விழிப்புணர்வையும் திறனையும் உருவாக்குவதன் மூலம் சில வாழ்வாதார அம்சங்களை அவர்கள் எவ்வாறு அணுக முடியும் எனவே இது ஒன்று மட்டுமல்ல சமூகம் நேரடியாக தொடர்புடைய உள்ளூர் அதிகாரிகளுடன் நாம் விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு அணுகுமுறையைப் பற்றி பேசுகிறோம் உள்ளூர் சமூகத்துடனான கலந்துரையாடலின் மூலம் பழுதுபார்க்கப்பட வேண்டிய மற்றும் மேம்படுத்தப்பட வேண்டிய சமூக சொத்துக்களின் கணக்கெடுப்பு மற்றும் அடையாளம் காணல் சமூகத்திற்கு எது பொருத்தமானது இந்த விவாதத்தில் நீங்கள் சமூகத்தை ஈடுபடுத்த வேண்டியிருப்பதால் ஒருவர் எவ்வாறு இதை அடையாளம் காண முடியும் அவர்களுக்குப் பொருத்தமானது மற்றும் அதை எவ்வாறு செயல்படுத்துவது சில முயற்சிகளையும் நிதிகளையும் எவ்வாறு சிறப்பாகச் செய்ய முடியும் என்பதை அவர்கள் அடையாளம் காண முடியும் அல்லது குறைந்த பட்சம் அவர்களை வேறு சில நிதி நிறுவனங்களுடன் இணைக்க முடியும் எனவே ஒரு உரையாடல் எவ்வாறு நிகழலாம் என்பதற்கு பல்வேறு வழிகள் இருந்தன பங்குதாரர்களின் நோக்குநிலை எனவே கொள்கை வகுப்பாளர்கள் நிர்வாகிகள் கணக்காளர்கள் சமூக கொத்தனார்கள் பொறியாளர்கள் மற்றும் கட்டிட மைய மேலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் போன்ற பல்வேறு இலக்கு பார்வையாளர்களுக்கு பழுதுபார்ப்பு மற்றும் மீட்டெடுக்கும் பணியை வழங்குகிறார்கள் எனவே இந்த முடிவுகளை கட்டிடங்களின் பட்டியலாக இருக்கும்போது ஒரு முறை முன்வைக்க முடிந்தால் நாம் மேலும் சரிசெய்யக்கூடியவை என்பதை அடையாளம் கண்டுள்ளோம் இவை ஒரு புதிய நோக்கத்திற்காக நாம் உருவாக்கக்கூடிய பகுதிகள் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த முழு பணியும் பங்குதாரரிடம் வழங்கப்பட்டவுடன் சமூகம் மட்டுமல்ல உள்ளூர் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் கொள்கை வகுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் ஏதேனும் கட்டிட மையங்கள் மற்றும் அவற்றின் அதிகாரிகள் மற்றும் அவற்றின் மேற்பார்வையாளர்கள் மற்றும் கொத்தனார் குழுக்கள் இருந்தால் அந்த வகையில் நீங்கள் உண்மையில் செய்யக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் மேலும் அந்த வகையான ஒத்துழைப்புக்காக நீங்கள் அவர்களை தயார்படுத்த வேண்டும் தொழில்நுட்ப குழுவிற்கான திறன் மேம்பாடு உண்மையில் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் மாறிக்கொண்டே இருக்கிறது உண்மையில் கட்டுமானத்தின் பணி ஒவ்வொரு 2 3 வருடங்களுக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன புதிய சவால்கள் வருகின்றன புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் சந்தையிலும் அமைப்பிலும் வருகின்றன எனவே மேற்பார்வையாளர்களுக்காக நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி திட்டங்களை ஒருவர் கவனிக்க வேண்டும் அடிப்படை வீட்டு பராமரிப்பு மற்றும் சிறிய பழுதுபார்ப்பு ஒரு கணக்கு வைப்பு தள மேலாண்மை தரக் கட்டுப்பாடு பொருட்கள் கொள்முதல் மற்றும் மனிதவள மேலாண்மை ஆகியவற்றைப் பற்றியும் இது பேசலாம் எனவே ஒருவர் அதை எவ்வளவு திறமையாகச் செய்ய முடியும் இது நீங்கள் கிராமத்திற்கு அருகிலுள்ள ஒரு உள்ளூர் கொத்தனாரைப் பயிற்றுவிக்கிறீர்கள் என்றால் ஒரு சிறியது கூட உள்ளூர் அளவிலான அணுகுமுறைகளுடன் செய்ய வேண்டியது ஆனால் இந்த முழு செயல்முறையையும் நீங்கள் உண்மையில் பயிற்றுவிக்க முடிந்தால் கோப்பு வைத்தல் மற்றும் புத்தக பராமரிப்பு ஆகியவற்றை நீங்கள் அறிவீர்கள் இதனால் ஒரு பொறுப்பு இருந்தால் அவர் பொறுப்புடன் வெளிப்படைத்தன்மையுடன் அவரது வேலையை பராமரிப்பார் எனவே இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது இந்த தொழில்நுட்ப திறனை சிறப்பாகவும் ஆக்குகிறது மேலும் அது சரிபார்க்கப்படலாம் சொத்துக்களின் நிபந்தனை கணக்கெடுப்பு எனவே நேரடி ஆய்வில் ஒருவர் எவ்வாறு ஒரு சரக்குகளை உருவாக்கி முன்னுரிமைகளை தீர்மானிக்க முடியும் முதல் முன்னுரிமை என்ன ஏனென்றால் உங்களிடம் ஒரு வரையறுக்கப்பட்ட நிதி மட்டுமே உள்ளது செயல்பாடுகள் மற்றும் துன்பங்கள் மற்றும் பரிந்துரைகளின் பகுப்பாய்வு ஆகியவற்றை நீங்கள் எவ்வாறு முன்னுரிமையளிக்க முடியும் இதுதான் இங்கே பகுப்பாய்வு ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறது உங்களிடம் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன அவற்றிற்கு மறுசீரமைப்பு அல்லது புனரமைப்பு தேவை எனவே உங்களிடம் வேலை செய்ய சில மில்லியன் டாலர்கள் மட்டுமே உள்ளன பின்னர் வேலை செய்வதற்கான முதல் பணி எது அதிக முன்னுரிமை எதற்கு தருவது ஒரு வீட்டிலிருந்து தொடங்குகிறீர்களா அல்லது ஒரு வாழ்வாதாரத்துடன் தொடங்குகிறீர்களா அல்லது ஒரு மதத்திற்கு முன்னுரிமையா என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும் படைப்புகளின் மதிப்பீடுகள் மற்றும் பழுதுபார்ப்புக்கான ஒப்பீட்டு செலவு பயன் ஆகியவற்றைத் தயாரிப்பது முடிவெடுப்பதில் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது பொருட்கள் மற்றும் உழைப்பை வாங்குவதற்கான திட்டமிடல் நீங்கள் எவ்வாறு உழைப்பை வாங்குகிறீர்கள் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட உழைப்பு குறிப்பாக ஒரு துன்பகரமான சூழ்நிலையில் நீங்கள் பொருட்களை அணுக முடியாமல் போகக்கூடிய பொருட்களின் சாத்தியக்கூறுகளைப் பொறுத்து அல்லது உழைப்புக்கு ஏற்ற அளவைக் கூட நீங்கள் பெறாமல் போகலாம் எனவே நாம் அதை எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும் ஏனென்றால் எல்லாமே செலவு குறைந்ததாக துன்பம் மற்றும் பரிந்துரைகளின் பகுப்பாய்வின்படியும் இருக்க வேண்டும் அதனால் தான் அது சூழ்நிலைகளைப் பற்றி பேசுகிறது படைப்புகளுக்கான மதிப்பீடுகளைத் தயாரித்தல் மற்றும் உழைப்புப் பொருட்களை வாங்குவதற்கான ஒப்பீடு மற்றும் திட்டமிடல் வேண்டும் பின்னர் செயல் விளக்கங்கள் முக்கிய தளங்களில் சமூக சொத்து நிர்வாகத்தின் செயல் விளக்கங்கள் மறுகட்டமைப்பு அளவிடப்படுவதற்கு முன்னர் பங்குதாரர்களுக்கு சரியான திறன்கள் மற்றும் பகிரப்பட்ட புரிதல் இருப்பதை உறுதிசெய்ய வேண்டும் எனவே நீங்கள் கணக்கெடுப்பு செய்தவுடன் சரக்குகளைச் செய்து முடித்ததும் பகுப்பாய்வு செய்து நீங்கள் பணிகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளீர்கள் அதற்கு நீங்கள் சில நிரல்களை பரிந்துரைத்துள்ளீர்கள் மேலும் அவை செயலில் திட்டமிடப்படலாம் முக்கியமான தளங்களில் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய இடம் இது அது ஒரு உள்ளூர் அதிகாரசபையாக இருந்தாலும் சரி அது ஒரு நிதி நிறுவனமாக இருந்தாலும் சரி இது கட்டப்பட வேண்டிய தளம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அனைத்து பயிற்சித் திட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன எனவே நாங்கள் மறுகட்டமைப்பு செய்ய தயாராக உள்ளோம் எனவே நாங்கள் ஒரு மாதிரியை சோதித்தோம் பின்னர் இதை எவ்வாறு அளவிட முடியும் என்பதை சமூக சொத்து மேலாண்மை பேசுகிறது இதேபோல் ஜான் ட்விக் CBDRM திட்டங்களையும் குறிப்பிடுகிறார் இது சமூகங்களை அடிப்படையாகக் கொண்ட பேரிடர் அபாய மேலாண்மை திட்டங்கள் ஆகும் கெஸ்டாவோ டி ரிஸ்கோ ஒரு நிவேல் டா கம்யூனிடேட்டின் இந்த நிர்வாகத்திற்கு வருவதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு தருகிறார் எனவே இது மொசாம்பிக்கில் உள்ள ஜெராண்டோ முறையாகும் இது எட்வர்டோ மொண்டேல் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து உலக பார்வை வடிவமைத்துள்ளது இது 2006 முதல் 2010 வரை 30 க்கும் மேற்பட்ட திட்டங்களை இயக்கியது 4 இந்த CBDRM முறையைப் பயன்படுத்தி 30 திட்டங்கள் வரை அவை அளவிடப்பட்டுள்ளன ஜெராண்டோ என்றால் என்ன ஜெராண்டோ என்பது ஆபத்துக்களை அடையாளம் காணவும் கணிக்கவும் நிர்வகிக்கவும் உள்ளூர் திறன்களை ஆதரிப்பதற்கான ஒரு செயல்முறையாகும் எனவே இந்த செயல்முறை ஒன்றோடொன்று தொடர்புடைய 6 நிலைகளைக் கொண்டுள்ளது அதைப் பற்றி நான் சுருக்கமாக விளக்குகிறேன் மேலும் உள்ளூர் சமூகத்தின் பயிற்சி பெற்ற உறுப்பினரால் இது வசதி செய்யப்பட்டுள்ளது எனவே முதல் அம்சம் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு உள்ளூர் DRM குழுவை நிறுவுவதாகும் எனவே ஒரு சமூகம் உள்ளது பின்னர் நீங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் பேரிடர் அபாய மேலாண்மை குழுவான DRM குழுவை அமைத்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் எனவே ஜெராண்டோ வசதியாளர் பொதுவாக சமூக ஒருங்கிணைப்பாளர் பின்னர் அடுத்த 5 படிகள் மூலம் குழுவையும் சமூகத்தையும் வழிநடத்துகிறார் எனவே ஒருவர் அமைக்கப்பட்ட குழு எதிர்கொள்ளும் குறிப்பிடத்தக்க அதிர்ச்சிகளையும் மன அழுத்தத்தையும் அடையாளம் கண்டு வறட்சி காரணமாக இருக்கிறதா பஞ்சமா போரா என்பதை ஒருவர் அடையாளம் காண வேண்டும் அவர் தான் உண்மையில் மற்ற சமூகங்களுடன் ஒருங்கிணைந்து பாதிப்பு மற்றும் திறன் மதிப்பீட்டை மேற்கொள்கிறார் எனவே இங்குதான் எங்களிடம் எந்த வகையான பாதிப்பு உள்ளது மற்றும் முன்னுரிமைகள் என்ன என்பதைப் பற்றி அவர் பேசுகிறார் ஏனென்றால் இதன் பகுப்பாய்வு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞான மற்றும் பாரம்பரிய அல்லது சுதேச ஆரம்ப எச்சரிக்கை குறிகாட்டிகளை அடையாளம் காண வேண்டும் ஆகவே நம்மிடம் என்ன வகையான ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் உள்ளன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் இதன்மூலம் அவற்றை எவ்வாறு சமூகத்திற்கு தெரிவிக்க முடியும் இங்குதான் ஐந்தாவது படி தணிப்புத் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துகிறது அங்கு ஒரு சமூக பேரிடர் தயார் நிலைத் திட்டத்தை உருவாக்குவது பொருத்தமானது எனவே ஒரு முறை அதிர்ச்சி என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் சமூகம் என்ன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் பாதிப்பைப் புரிந்து கொள்ள முடியும் திறன் மதிப்பீட்டில் மற்றும் விஞ்ஞான மற்றும் பாரம்பரிய அல்லது சுதேச ஆரம்ப எச்சரிக்கை குறிகாட்டிகள் என்ன என்பதை ஒருவர் அடையாளம் காண முடியும் எனவே அவர்கள் தணிக்கும் திட்டங்களை புரிந்துகொண்டு செயல்படுத்த முடியும் ஏனென்றால் ஒவ்வொன்றும் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் ஒரு சமூக அளவிலான பேரிடர் தயார் நிலைத் திட்டத்தை வரைய முடியும் எனவே இது மொசாம்பிக்கின் ஒரு வகையான வலைத்தளம் இயலாமை மற்றும் வெள்ளம் மற்றும் சூறாவளிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கென்று தொடங்கி நிறைய திட்டங்கள் உள்ளன அதற்குள் நிறைய திட்டங்கள் உள்ளன மற்றும் ஒரு முக்கியமான சவால் அவர்கள் முயற்சிக்கும் உத்தியோகபூர்வ பேரிடர் மேலாண்மை நிறுவனங்கள் முறைசாரா சமூக அமைப்பு அல்லது நெட்வொர்க்கின் திறனை இது ஒரு அக்கம் அல்லது குடும்பங்கள் அல்லது உறவினர் குழுக்களாகவே இருந்தாலும் அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் எனவே முந்தைய கட்டத்தில் இந்த சமூகம் சில இடங்களாக இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் அல்லது குழுக்களின் எடுத்துக்காட்டுகள் மூலம் இது மிகக் குறைவானதாக மதிப்பிட முயற்சிக்கும் உத்தியோகபூர்வ செயல்முறைகள் கொண்டுள்ளது தேடல் மற்றும் மீட்பு உணவு மற்றும் தண்ணீரை வழங்குவது போன்ற செயல்களும் பார்க்கப்படுகின்றன நீங்கள் அறிந்திருப்பது பொருத்தமற்றது எனவே சமூகம் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கும் விதம் அவர்கள் பெரும்பாலும் இந்த விஷயங்களை புறக்கணிக்கும் பொருத்தமற்ற அல்லது சீர்குலைக்கும் விதமாக இருக்கும் ஏனென்றால் அவை அதிகாரிகளால் இயக்கப்படவில்லை ஏனெனில் அவை அதிகாரப்பூர்வமாக இயக்கப்படவில்லை எனவே அங்குதான் உத்தியோகபூர்வ அமைப்பில் பெரும்பாலானவை இந்த இருக்கும் சமூக வலைப்பின்னல்களைக் கவனிக்கவில்லை உள்நாட்டு நெட்வொர்க்குகள் அவை எவ்வாறு ஒத்துழைக்கின்றன பேரழிவை எவ்வாறு எதிர்கொள்கின்றன பேரழிவை அவர்கள் எவ்வாறு புரிந்துகொள்கிறார்கள் ஒரு பயனுள்ள CBRDMக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு சமூக மூலதனம் இருப்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக மூலதனம் என்ற சொல் புட்னமின் பணிகளை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்றால் மக்கள் தங்கள் நோக்கங்களைத் தொடர விரும்பும் சமூக வளங்கள் இவை நெட்வொர்க்குகள் மற்றும் தனிநபர்களுக்கிடையேயான தொடர்புகள் குழுக்களின் உறுப்பினர் மற்றும் நம்பிக்கை மற்றும் பரிமாற்ற உறவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது இது ஒரு கிடைமட்ட மூலதனமாகவோ ஒரு செங்குத்து மூலதனமாகவோ இருக்கலாம் இது ஒரு குழுவிற்குள் ஒரு பிணையமாக இருக்கலாம் அது குழுக்களாக இருக்கலாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது அது உண்மையில் மக்களை ஒன்றிணைக்கிறது மற்றும் வலுவான மற்றும் நீடித்த சமூக தொடர்பைத் தூண்டுகிறது எனவே இது ஒரு நெருக்கடி மக்களை ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது உள்ளடக்கம் மற்றும் எதிர்பார்ப்புகள் மற்றும் அங்குதான் பங்கேற்பு யாரைச் சேர்ப்பது எவ்வாறு சேர்ப்பது மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு எதிர்பார்ப்புகளைக் கொண்டிருப்பதால் பங்கேற்பு பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் பங்கேற்பு முறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன வெற்றிகரமான 3 Tகளின் குறிப்பும் உள்ளது முதல் T வெளிப்படைத்தன்மை பற்றி பேசுகிறது இது தெளிவு திறந்த தன்மை பொறுப்பு தேவைப்படுகிறது மற்றும் தலையீடுகளின் குறைபாடுகள் மற்றும் அவற்றின் நன்மைகள் குறித்து சமூகங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தேவையை இது மதிக்கிறது நேரம் இரண்டாவது அம்சம் நேரம் இடையில் செயல்பாடுகளைச் செயல்படுத்துவதற்கும் சமூகத்தின் செயல்பாட்டின் உரிமையை எடுக்க உதவுவதற்கும் சமூகங்கள் வெளி நபர்கள் மற்றும் இடைநிலை இடையே அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குவது அவசியம் நம்பிக்கை இது வெளிப்படைத்தன்மை மற்றும் பங்கேற்பு செயல்பாட்டின் நேரம் ஆகியவற்றின் பகிர்வு முயற்சி குறிக்கோள்கள் மற்றும் பொறுப்பு ஆகியவற்றின் உணர்வை உருவாக்குகிறது எனவே இந்த 2 சமூகங்களுக்கிடையில் ஒரு முறைக்கு இடையில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் நீங்கள் வெளிப்படையானவர் விஷயங்களை வெளிப்படையான பொறுப்புணர்வுடன் செய்தவுடன் அர்த்தமுள்ள தெளிவுடன் சமூகங்கள் மற்றும் வெளிநாட்டவர் மற்றும் இடைத்தரகர்களிடையே நீங்கள் நிச்சயமாக ஒரு உறவை உருவாக்குவீர்கள் மேலும் இது செயல்பாட்டின் உரிமையை எடுத்துக்கொள்வதையும் இறுதியில் அது நம்பிக்கையை உருவாக்கும் என்பதையும் அறிய உதவும் ஆனால் கேள்வி என்னவென்றால் CBDRM நடவடிக்கைகளில் அனைவரையும் எப்போதும் ஈடுபடுத்துவது நடைமுறைக்குரியதா இது மிகவும் கடினமான கேள்வி எந்தவொரு தன்னார்வ தொண்டு நிறுவனமும் இதை நிவர்த்தி செய்வது மிகவும் கடினமான பணியாகும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சில முக்கிய கருவிகள் அனைவருமே பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி இலக்கு வைக்கப்பட்டவர்கள் அல்லது அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர்கள் முடிந்தவரை அவற்றை ஈடுபடுத்த முயற்சிக்கிறார்கள் இது முக்கியமான படியாகும் நீங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டிய தகவல் மற்றும் தகவல் மற்றும் திறந்த தன்மையைக் கொண்டு வாருங்கள் முடிவெடுக்கும் செயல்முறை என்ன அது எவ்வாறு செய்யப்படுகிறது இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது மற்றும் அவர்கள் எந்த வகையான மூல உபாயத்தை செயல்படுத்தப் போகிறார்கள் அதில் இன்னும் வெளிப்படையான வழிகளைக் கொண்டு வாருங்கள் எந்தவொரு சமூகத்திலும் எப்போதும் ஒரு சக்தி உறவுகள் இருக்கும் ஒன்று சக்தி மற்றும் சக்தி வாய்ந்தது சக்தியற்ற மற்றும் சக்திவாய்ந்தது எனவே சமூகங்கள் முழுவதிலும் கூட இது ஏற்கனவே சில சக்தி அம்சங்களைக் கொண்ட நபரை அடையாளம் காண்பது மட்டுமல்லாமல் சக்தி இல்லாதவருக்கும் பேச வேண்டும் எனவே நீங்கள் அவர்களை ஒருமித்த கருத்துக்குள் கொண்டுவர வேண்டும் ஆனால் உள் மற்றும் வெளி நபர்கள் ஆக இருக்கலாம் ஆகவே ஒரு வெளிநாட்டவர் உண்மையில் உள்நுழைந்து எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் ஏனென்றால் ஒருவர் ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் அங்குதான் அது ஒரு தேவாலயமாக இருந்தாலும் அது ஒரு நகராட்சி அதிகாரியாக இருந்தாலும் உள்ளூர் அதிகாரிகள் உள்ளூர் நிறுவனங்கள் ஒரு உள் மற்றும் வெளிநாட்டவர் இடையே ஒரு தொடர்பு கொண்டு அவர்கள் இவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் எனவே CBDRM நுழைவுகளில் ஒரு சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனம் அவர்கள் சமூகத்தை அணுக முயற்சிக்கும்போது சமூகத்துடன் இணைந்து பணியாற்றுவது மிகவும் கடினமாக இருந்தது ஏனெனில் இருவரும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் வெவ்வேறு சக்தி அமைப்புகள் மற்றும் வெவ்வேறு இலக்குகள் மற்றும் வெவ்வேறு எதிர்பார்ப்புகளை கொண்டவர்கள் எனவே ஒரு நுழைவை உருவாக்குதல் இதுதான் நான் உங்களிடம் சொன்னேன் நுழைவில் உள்ளூர் அதிகாரிகள் ஒரு முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் இவர்களுக்கும் அவர்களுக்கு உதவ வரும் முகமைகளுக்கும் இடையில் எவ்வாறு பாலம் கூட்டாண்மைகளை உருவாக்க முடியும் அவர்களுடன் வேலை செய்யப் போகும் பயனாளிகள் எனது சொந்த விஷயத்தில் கூட நான் எப்போது தமிழ்நாட்டின் சில கிராமங்களுக்குச் சென்றாலும் அவர்கள் என்னை நம்பவில்லை ஏனென்றால் நான் ஒரு வெளிநாட்டவர் என்று கருதப்பட்டேன் எனவே நான் என்ன செய்தேன் நான் தேவாலயத்திற்குச் சென்றேன் நான் தந்தையைச் சந்தித்தேன் இந்த சமூகங்கள் மற்றும் சுனாமி பாதிப்பு குறித்து நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று தந்தை என்னை அறிமுகப்படுத்தினார் அடுத்த நாள் முதல் மக்கள் என்னுடன் ஒத்துழைக்கத் தொடங்கினர் ஒத்துழைப்புடன் நீண்ட நேரம் நான் சில நம்பிக்கையை வளர்த்தேன் எனவே செயல்முறை மற்றும் முறைகளுக்கு வருவது பங்கேற்பு கற்றல் PLA மற்றும் செயல் முறைகள் மற்றும் கருவிகள் பற்றி பேசினோம் ஒன்று இடஞ்சார்ந்ததாகும் இது மேப்பிங் மற்றும் மாடலிங் பற்றி பேசுகிறது இது ஆபத்து மற்றும் பாதிப்பு மதிப்பீட்டில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதை ஆபத்துகளையும் ஆபத்தான இடங்களையும் அடையாளம் காண பயன்படுத்தப்படலாம் இதைப் பற்றி சமூகம் ஏற்கனவே அறிந்த அரிப்பு தாவரங்கள் அல்லது பூச்சி தொற்று ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அடையாளம் காணப்பட்ட பகுதிகள் மற்றும் சமூகத்திற்குள் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் மற்றும் திறன்கள் மற்றும் சொத்துக்களை அடையாளம் காண்பது உங்களுக்குத் தெரியும் எனவே ஒன்று இடஞ்சார்ந்த மேப்பிங் மற்றும் மாடலிங் ஆகியவற்றில் இது ஒரு ஹைட்ரோலாஜிக்கல் மாடலிங் இது ரிமோட் சென்சிங் அம்சங்களாக இருந்தாலும் நாம் பயன்படுத்தும் கருவிகள் எதுவாக இருந்தாலும் பாதிப்பு பற்றிய இடஞ்சார்ந்த புரிதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அம்சம் பெயரளவு ஆகும் இது சேகரித்தல் பெயரிடுதல் அல்லது பட்டியலிடுதல் இது சமூகங்கள் மற்றும் அவற்றின் சூழல் பற்றிய தகவல்களை சேகரிக்க முடியும் உதாரணமாக பயனாளிகள் யார் அவர்கள் எந்த வகையான பயிர்களை இழந்தார்கள் எவ்வளவு மேலும் இது உணவு நெருக்கடி காலங்களில் பயன்படுத்தப்படும் சமாளிக்கும் உத்திகள் சுகாதார பிரச்சினைகள் மற்றும் காடழிப்பு போன்ற விளைவுகள் தொடர்புடைய காரணங்களையும் பார்க்கலாம் எனவே இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒரு வரிசையில் வைப்பது தற்காலிகம் ஆகும் இது தனிப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழல் வரலாறுகள் பேரிடர் காலக்கெடு பேரிடர் காட்சிப்படுத்தல் பருவகால காலெண்டர்கள் சமூக காலக்கெடு அல்லது நிகழ்வுகளை மீண்டும் செயல்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இருந்தாலும் இந்த முறைகள் உண்மையில் பாதிக்கப்படக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் நீங்கள் பார்த்தால் எந்தவொரு பேரிடர் மற்றும் அதன் தாக்கத்தின் வரலாற்று பதிவிலும் நாம் எங்கு முன்னேறுகிறோம் அது உண்மையில் எவ்வாறு செல்கிறது என்பதை ஒருவர் காணலாம் எனவே நாம் திறம்பட அறிந்து கொள்ளலாம் அந்த ஆயத்த அம்சங்களை நீங்கள் கவனிக்க முடியும் அதிலுள்ள தவறு என்ன அதனால் நாம் ஒரு மாற்று வழிமுறைகளைத் தேடலாம் நாம் சாதாரண வரிசைப்படுத்துதல் மற்றும் ஒப்பிடுதல் மற்றும் தரவரிசை என்று கூறும்போது இங்கு தான் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய தனிநபர்களையும் குடும்பங்களையும் அடையாளம் காண முடியும் எண்கள் அதன் பெரும்பாலான பொருளாதார அம்சங்களைப் பற்றி பேசுகிறது பேரிடர் இழப்புகளை மதிப்பிடுவதற்கும் பொதுவாக எந்த மாவட்ட நிறுவனமும் இதைச் செய்யப் போகிறது வாழ்வாதாரப் பங்கு எவ்வளவு சேதமடைந்துள்ளது விலங்குகள் எவ்வளவு கொல்லப்பட்டிருப்பது என்பது பெரும்பாலும் எண்களுடன் மதிப்பிடப்படுகிறது இது பெரும்பாலும் நாம் எவ்வாறு இணைக்கிறோம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் சமூகத்தின் வெவ்வேறு பகுதிகள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதையும் அவை சக்தி கட்டமைப்புகளை எவ்வாறு அடையாளம் காட்டுகின்றன என்பதையும் வெவ்வேறு வசதிகள் எவ்வாறு புரிந்துகொள்கின்றன என்பதோடு இது ஒரு காரணத்தை மற்றொரு தாக்கத்துடனும் ஒரு தாக்கத்துடனும் தொடர்புபடுத்த முடியும் என்பதால் அதற்கு மற்றொரு காரணம் இருக்கும் எனவே அந்த வகையில் வறட்சியின் விளைவுகள் ஒரு நிலக்கால ஏற்பாடுகளுடன் அல்லது முடிவு மரத்தைப் பயன்படுத்தி பாலின அடிப்படையிலான தொழிலாளர் பிரிவுகளுடன் இணைக்கப்படலாம் ஆகவே A இன் மிகவும் சிக்கலான நிகழ்வு B உடன் இணைகிறது B ஆனது C உடன் இணைகிறது C ஆனது D உடன் இணைகிறது ஆனால் D மீண்டும் A உடன் இணைகிறது இந்த வகையான முடிவு மரத்தை உருவாக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் உண்மையில் CBRDRM அதிகாரப்பூர்வ மேம்பாட்டுத் திட்டத்துடன் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது ஒரு முக்கியமான சவாலாகும் இது நேபாளத்தில் பண்டாரி மற்றும் மலாக்கர் பணிகள் குறித்து அவர்கள் அளித்த ஒரு நல்ல வழக்கு இதில் நேபாளத்தின் சிட்வால் மற்றும் நவல்பராசி மாவட்டங்களில் 59 கிராம மேம்பாட்டுக் குழுக்களில் ஒரு நடைமுறை நடவடிக்கைக் குழு செயல்பட்டு வருகிறது அவை அரசாங்கத்தின் மிகக் குறைந்த நிர்வாக பிரிவுகளாகும் எனவே உங்களிடம் இந்த VDC DRM களைத் தயாரிப்பதற்கான கிராம மேம்பாட்டுக் குழுக்கள் DRM திட்டங்களைத் தயாரிப்பார்கள் பின்னர் ஒவ்வொரு VDCயிலும் வார்டு மற்றும் சமூக அளவிலான பாதிப்பு மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டன எனவே ஒவ்வொரு VDCயிலும் வார்டு நிலை மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பின்னர் அங்குதான் அவை அரசு சிவில் சமூகம் நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் பிரதிநிதிகளுடன் உள்ளூர் DRM திட்டமிடல் பட்டறைகளை உருவாக்குகின்றன பின்னர் இவை ஒப்புக் கொள்ளப்பட்டு உள்ளூர் அபிவிருத்தித் திட்டங்களில் அந்தந்த VDCயின் நகராட்சி மன்றங்களால் அங்கீகரிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களுடனான இறுதித் திட்டங்கள் உள்ளூர் மேம்பாட்டுத் திட்டங்கள் வருகின்றன பின்னர் இவை DDP DDC மாவட்ட மேம்பாட்டுத் திட்டங்களைச் செய்வதற்கு மாவட்ட மேம்பாட்டுக் குழுக்கள் மூலம் உள்ளூர் பாதிப்பு மதிப்பீடுகளிலிருந்து இது மாவட்ட அளவிலான அம்சத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவே இது ஒரு சிறிய பிரிவில் இருந்து மாவட்ட மட்டத்திற்கு கிளைப்பது மிக முக்கியமான அம்சமாகும் எனவே வெற்றிகரமான CBDRMஇன் எதிர்காலம் என்ன அதை எவ்வாறு அளவிடுவது நிச்சயமாக IFRC செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செஞ்சிலுவைச் சங்கங்கள் உண்மையில் ஒரு வெற்றிகரமான சமூக அடிப்படையிலான DRR திட்டத்தின் 9 முக்கிய நிர்ணயிப்பாளர்களைப் பார்த்துள்ளன சமூகம் மற்றும் சமூகத் தலைவர்களின் உந்துதல் மற்றும் திறன் அது எவ்வாறு சமூகத்தை ஊக்குவித்தது என்பதாகும் செஞ்சிலுவை சங்க செஞ்சிலுவைச் சங்கத்தின் பங்குதாரர்களின் உந்துதலும் திறனும் அவர்களுக்கு இடையேயான கூட்டாண்மைகளின் வலிமையில் உள்ளது எனவே இது வெளியாட்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையின் திறன் மற்றும் அவர்களுடனான கூட்டுறவின் வலிமை நிலை சமூக பங்களிப்பு மற்றும் CBDRM திட்டத்தின் உரிமை பிற துறைகளுடன் ஒருங்கிணைக்கும் நிலையில் இந்த வகையான கூட்டாண்மைகளை நிறுவியுள்ளது எனவே நாம் உரிமையைப் பற்றி மட்டும் பேசவில்லை ஆனால் அவற்றின் ஒருங்கிணைப்பைப் பற்றி பேசுகிறோம் அவை எவ்வளவு நன்றாக ஒருங்கிணைக்கின்றன நிரல் வடிவமைப்பில் தரநிலைப்படுத்தல் மற்றும் நெகிழ்வுத்தன்மையுடன் பொருத்தமான சமநிலையைக் கொண்டிருக்கின்றன மேலும் இவை அனைத்தும் CBDRM திட்டத்தை செயல்படுத்த போதுமான நேரம் இருப்பதால் CBDRM திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அதிக நேரம் செலவழிப்பதோடு போதுமான நிதியும் உள்ளது ஆகவே போதுமான மதிப்பீட்டு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு நடைமுறையைச் சேர்த்துள்ள நாம் எவ்வாறு நிதியை உருவாக்க முடியும் என்பதும் முக்கியமானதாகும் எனவே இதை ஒருவர் அவ்வப்போது எவ்வாறு மதிப்பிட முடியும் என்பதற்கான தொடர்ச்சியான சுழற்சியைக் கொண்டிருக்க மீண்டும் செல்கிறது எனவே CBDRM மற்றும் சமூக சொத்து மேலாண்மை என்ன என்பது பற்றிய ஒரு யோசனை உங்களுக்கு கிடைத்தது என்று நம்புகிறேன் இது உங்களுக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி